கண்டிஷன்ஸ் அண்ட் அட்டாமிக் ஸ்டக்சா்ஸ் எலக்ட்ரான் ஸ்பின் அண்ட் புல்லி எக்ஸ்குளுசியன் ப்ரின்சிபிள் முந்தைய படத்தில் நாம் என்ன செய்தோம் என்றால் வில்சன் சோமர்ஃபெல்ட் குவாண்டம் நிபந்தனைகளை அணுக்களுக்குப் பயன்படுத்தினோம் அல்லது குவாண்டம் நிபந்தனைகளை நகரும் எலக்ட்ரான் Vr kr மற்றும் ஒரு நியூக்ளியஸ் k Ze24π0 க்கு பயன்படுத்தினோம் என்று நான் கூறுவேன் நாம் பெற்றது என்னவென்றால் n வது நிலைக்கான ஆற்றல் சில மாறிலிகளாக வழங்கப்பட்டது ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒரு nrn |n| இருந்தது எனவே இது குவாண்டம் நிபந்தனைகளைக் கொடுத்தது 3 குவாண்டம் எண்களைக் கொடுத்தது இதை மேலும் விளக்குகிறேன் எனவே இப்போது நமக்கு nrnn என்ற 3 குவாண்டம் எண்கள் உள்ளன இதை nrnnnn k என்று அழைப்போம் பிறகு முதல் நிலையில் இந்த எண்களின் நிபந்தனைகள் n K லிருந்து k வரை மாறுபட்டது இருந்தன ஏனென்றால் அந்த கூறுகளின் ஆங்குலர் முமெண்டம் என்பது k times ஆக இருந்ததுமேலும் 1 நிலையில் வேறுபட்டு இருக்கலாம் மற்றும்கொடுக்கப்பட்ட K விற்கான n nk k 1 k 2 மேலும் பல k nr மதிப்புகளை எடுத்துக் கொள்கின்றன எனவே என்னிடம் k குறைந்தபட்சம் 1 க்கு சமமாக இப்போது கணக்கிடுவோம் ஏன் ஏனெனில் ஒரு துகளின் மிகக் குறைந்த ஆங்குலர் முமெண்டம்h2π என்று போர் மாதிரி கூறுகிறது இந்த k கொடுக்கும் ஆங்குலர் முமெண்டடின் குறைந்தபட்ச மதிப்பு 1 ஆகும் இந்த குவாண்டம் நிபந்தனைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் சிக்கலில் பல மாறிகள் இருப்பதால் இவை ஒரு ஒருங்கிணைந்தவை கால இயக்கம் px இங்கு x என்பது மாறி dx n என்பது nx hக்கு சமம் இவை குவாண்டம் நிபந்தனைகள் எனவே இப்போது ஒரு அணுவுக்கு நம்மிடம் என்ன இருக்கிறது நம்மிடம் ஒரு அணுவுக்கு n k n உள்ளது நான் அந்தn ஐ m என்று அழைக்கிறேன் மற்றும் m k மற்றும் k இடையே செல்கிறது n என்பது 1 2 3 மற்றும் பலவாக இருக்கலாம் மேலும் k 1 2 3 n வரை சமமாக இருக்கும் nr k n ஐ நினைவில் கொள்ளுங்கள் மேலும் nr 0 1 ஆக இருக்கும் எனவே கொடுக்கப்பட்ட ஆற்றல் மட்டம் n அந்த ஆற்றல் E n என்று நிர்ணயிக்கப்படுகிறது எனக்கு n இருக்கும் குவாண்டம் எண் k 1 2 இலிருந்து n வரை மாறுபடும் மற்றும் m k முதல் k வரை மாறுபடும் இது நமக்கு அணுவின் கட்டமைப்பைக் கொடுக்கும் இதனுடன் நாம் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அணு அமைப்பு பிரியாடிக் டேபிள் மற்றும் அணுக்களின் நிறமாலை மற்றும் பலவற்றை நாம் விளக்க முடியும் எனவே மக்கள் இவற்றை ஆராய தொடங்கினர் ஏனென்றால் இந்த கோட்பாடு எனக்கு வெவ்வேறு குவாண்டம் எண்களையும் வெவ்வேறு நிலைகளையும் எல்லாவற்றையும் கொடுத்தது நம்முடைய ஆராயும் கருவிகள் எவை என்று பார்ப்போம் ஆராய்ச்சிக்கான கருவிகள் முக்கியமாக ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி துல்லியமாக அணு கட்டமைப்பை நமக்கு காண்பிக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே வாயுவில் ஒளியைப் பிரகாசிக்க வைத்து வெவ்வேறு அலைநீளங்களைக் காணமுடியும் காந்தப்புலத்தின் முன்னிலையில் ஒருவர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிபரிசோதனை செய்ய முடியும் அது என்ன செய்யும் என்பதை நாம் அடுத்ததாக விவாதிக்க வேண்டும் ஒரு வட்டத்தில் சார்ஜ் செய்யப்பட்ட துகள் எடுத்துக்காட்டுக்கு ஒரு எலக்ட்ரான் நகரும் போதெல்லாம் ஒரு சுற்றுப்பாதையில் நகரும் ஒரு துகள் ஒரு லூப் மின்னோட்டம் இருப்பதை குறிக்கிறது ஆரம் R கொண்ட லூப் ஒரு மின்னோட்டம் இருந்தால் இது இயக்கத்துடன் தொடர்புடைய மேக்னெட்டிக் மொமெண்ட் எவ்வளவு என்பதை விரைவாக கணக்கிட்டு கூறுகிறது மேக்னெட்டிக் மொமெண்ட் பரப்பளவில் கொடுக்கப்பட்டுள்ளது நான் பரப்பளவை வெக்டர் தடவை l எழுதுகிறேன் ஒரு வட்ட சுற்றுப்பாதையின் பரப்பளவு R2 ஆக இருக்கும் மேலும் இந்த திசை z என்று வைத்துக்கொண்டாள் நான் z அலகு வெக்டர் தடவை l எழுதுகிறேன் எனவே l சுற்றி செல்லும் அதிர்வெண் e ஆக இருக்கும் இப்போது மேக்னிடியுடு பற்றி கவலைப்படுகிறேன் எனவே நான் R2toe க்கு சமமான மேக்னிடியுடு ஐ விரும்புகிறேன் எனவே இதை எழுதுகிறேன் நான் சார்ஜ் e மற்றும் மேக்னிடியுடு சுற்றி நகரும் ஒரு துகள் பற்றி பேசுகிறேன் பின்னர் மேக்னெட்டிக் மொமெண்ட் R2| e | க்கு சமமானது ஆனால் R2e2π தவிர எதுவும் இல்லை இதனால் சுற்றி செல்லும் R2e2அதிர்வெண் இதை நான் mR2e2mஎன எழுத முடியும் mR2என்றால் என்ன ஆங்குலர் முமெண்டம்mR2க்கு சமம் mR2 எனவே மேக்னிடியுடுமேக்னெட்டிக் மொமெண்ட் m என்பது இங்கே துகள் நிறை அது le2m சமம் வெக்டர் வடிவத்தில் ஒரு சுற்றுப்பாதையில் செல்லும் ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் சார்ஜ் துகள் எலக்ட்ரானுக்கு e சமமாக இருக்கும் ஏனெனில் சார்ஜ் செய்யப்பட்ட துகள் el2m ஆக இருக்கும் மேலும் இது ஒரு காந்தப்புலம் B இல் வைக்கப்பட்டால் துகள் ஆற்றல் B சமமாக இருக்கும் எனவே நமது அணு கட்டமைப்பிற்கான தாக்கங்கள் என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே அணு கட்டமைப்பில் நம்மிடம் இருந்தது n நிலை k நிலை மற்றும் m நிலை k என்பது 1 2 மற்றும் n வரை ஆகும் மேலும் ஆங்குலர் முமெண்டம் z கூறுகளை குறிக்கும் மிக முக்கியமான m k k 1 k 2 க்கு சமமாக 0 1 2 வரை எல்லா வழிகளிலும் k 2 k 1 மதிப்புகளுக்கு இருக்கும் இது எப்போதும் ஒற்றைப்படை எண்ணாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நான் இங்கே ஒரு ஆற்றல் மட்டத்தை எடுத்துக் கொண்டால் அதில் பல ஆற்றல் நிலைகள் உள்ளனஅவை அனைத்தும் n க்கு சமமான அதே nr k |m| எனவே இந்த n ஆற்றல் மட்டத்தில் பல ஆற்றல் நிலைகள் உள்ளன எனவே Lz ஐக் குறிக்கும் வெவ்வேறு m இன் படி நான் ஒரு காந்தப்புலம் B ஐப் பயன்படுத்தினால் பயன்படுத்தினால் இப்போது என்ன நடக்கும் எனவே இந்த திசையை நான் எடுக்க முடியும் அதில் நான் காந்தப்புலத்தை z ஆக பயன்படுத்தினேன் நான் வெவ்வேறு ஆற்றல் நிலைகள் வெவ்வேறு ஆற்றல்களைப் பெறப்போகிறேன் எனவே இந்த நிலைகள் அனைத்தும் பிளவுபடப் போகின்றன எனவே என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் நான் இந்த அணுவை எடுத்துக்கொள்வேன் இங்கே ஒரு ஆற்றல் நிலை En உள்ளது இப்போது நான் காந்தப்புலத்தை பயன்படுத்தினால் என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம் இந்த காந்தப்புலதை வெவ்வேறு ms நிலைகளாக பிரிக்கப் போகிறேன் எனவே இது சில m மதிப்பாக இருக்கலாம் 1 2 3 4 5 6 7 8 எத்தனை உள்ளன என்பதைப் பார்ப்போம் 9 ஐ உருவாக்குகிறேன் எனவே அங்கே 0 உள்ளதுஅங்கே 2 3 4 மற்றும் 2 3 4 உள்ளது இந்த நிலைகள் வெவ்வேறு ஆற்றல்களைக் கொண்டுள்ளன எனவே ஆற்றல்கள் B ஆக இருக்கப் போகின்றன இது zB க்கு சமமாக இருக்கும் இப்போது இந்த மதிப்புகள் என்ன என்பதைப் பொறுத்து எதிர்மறை ஆற்றல் மதிப்பு நிலைகள் மேலே செல்லப் போகின்றன மற்றும் நேர்மறை z கூறு மதிப்புகள் குறையப் போகின்றன எனவே இது 4 Bஆக இருக்கும் எடுத்துக்காட்டாக 3 B 2 B மற்றும் பல எனவே இந்த நிலைகள் பிரிக்கப் போகின்றன எனவே ஸ்பெக்ட்ரமில் உள்ள கோடுகளும் பிரிக்கப் போகின்றன எனவே இது போன்ற ஒரு வரி சில லாம்ப்டா அலைநீளத்தில் வருகிறது என்று வைத்துக்கொள்வோம் இது அருகிலுள்ள வரிகளாகப் பிரிய போகிறது எவ்வளவாக போகிறது எண்ணிக்கையை எத்தனை நிலைகள் என்பது தீர்மானிக்கப் போகிறது இந்த பிளவுகளின் எண்ணிக்கை ஒற்றைப்படை ஆக இருக்கும் ஏனென்றால் இது துல்லியமாக 2 k 1 ஆகும் எனவே நான் விஷயங்கள் எவ்வாறு முன்னேறுகின்றன என்பதை உங்களுக்குச் சொல்ல இதை எல்லாம் செய்கிறேன் இவை நம் மனதில் வந்தவுடன் கற்றுக் கொண்டவுடன்என்ன நடக்கிறது என்றாள் நாம் ஷ்ரோடிங்கர்Schrödinger சமன்பாட்டை மிகவும் எளிதாக தீர்க்க முடிகிறது இவை சோதனை ரீதியாக சோதிக்கக்கூடிய விஷயங்கள் மேலும் முழு குவாண்டம் மெகானிக்ஸ் நாம் உருவாக்கும்போது சரியான கோட்பாட்டின் மூலம் இதையெல்லாம் என்னால் விளக்க முடியும் எனவே காந்தப்புலத்தில் உள்ள அணுக்களை ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மூலம் ஒரு ஆற்றல் மட்டத்தில் ஒரு நிலைகளைக் காணலாம் அது ஒரு சோதனை விஷயம் இருந்த மற்ற சோதனை விஷயம் ஒரு காலத்தில் ரசாயன பண்புகள் என்பது அவ்வப்போது மாறுபடும் இந்த விஷயத்தில் என்ன நடந்தது என்றால் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் lithium sodium potassium மற்றும் பல ஒத்த பண்புகள் கொண்டுள்ளன பெரிலியம் எம்ஜி மற்றும் கால்சியம் ஆகியவைகளும் ஒத்த பண்புகளை கொண்டுள்ளன இவற்றின் அணு எண்கள் 3 11 மற்றும் 19 ஆகும் இவைகளுக்கு 4 12 மற்றும் 20 ஆகும் வேறுபாடு 8 என்பது அவ்வப்போது ஏற்படும் பண்பு மாற்றம் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் spectroscopic வேறுபாடு மட்டுமல்ல ஆப்டிகல் கோடுகளின் தன்மையிலும் ஆகும் அதாவது உறிஞ்சுதல் மற்றும் உமிழ்வு ஆகியவை அவ்வப்போது மாறுபடும் சில சமயங்களில் காந்தப்புலத்தின் கோடுகளின் எண்ணிக்கை காந்தப்புலத்தின் பிரித்தல் கோடுகளின் எண்ணிக்கைக்கு சமமாகக் கொண்டிருந்தது இவை நாம் கற்றுக்கொண்டவற்றிற்கு முரணானவை பின்னர் ஒரு பிரபலமான சோதனை ஸ்டெர்ன் கெர்லாக்உடைய கெர்லாக் சோதனை இருந்தது அதில் அவர்கள் வெள்ளி அணுக்களை அவற்றின் கற்றை எடுத்து அதை ஒரு ஒத்திசைவற்ற B காந்தப்புலம் வழியாகக் கடத்தினார் அவர் அதை ஏன் ஒத்திசைவற்ற வற்றில் செய்தார்கள் ஏனெனில் ஒரு இருமுனையின் சக்தி ஒரு ஒத்திசைவற்ற புலத்தில் எழுகிறது எனவே ஆங்குலர் முமெண்டம் z கூறுகளாக இருக்கும் m மதிப்புகளின் எண்ணிக்கை ஒற்றைப்படை என்றால் அவர்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் இங்கே வரிகளின் எண்ணிக்கை ஒற்றைப்படையாக இருக்க வேண்டும் இல்லையா நான் ஒரு காந்த புலதில் ஏதாவது வைத்தேன் என்றால் நிலைகள் m மதிப்புகள் படி பிரித்து இந்த மதிப்புக்கள் வேறுபடுகின்ற 2 0 2 இருக்க முடியும் மற்றும் தொடர்புடைய காந்தத்திருப்புதிறன் வித்தியாசமாக இருக்கும் எனவே சக்தி வேறுவேறாக இருக்கும் எனவே ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான வரிகளைக் காண்பேன் அதற்கு பதிலாக அவர்களுக்கு அணுக்கள் வெளியே வந்தபோது அவர்களுக்கு 2 கோடுகள் கிடைத்தன எனவே இது நாம் கற்றுக்கொண்டவற்றிற்கும் முரணாக இருந்தது எனவே இந்த சோதனைச் சான்றுகள் அனைத்தையும் இணைத்தால் வரும் முடிவு என்ன விஷயங்களுக்கு ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் குறியீடு ஹைட்ரஜன் 1 s கட்டமைப்பைக் கொண்டுள்ளது என்று அறிந்து கொண்டனர் ஹீலியம் அங்கு n முதல் நிலை முதல் எண்ணிற்கு செல்லும் n மதிப்பைக் காட்டுகிறது 1 என்பது 2 எலக்ட்ரான்கள் லித்தியம் 1 s 2 2s 1 அமைப்பு கொண்டது அதாவது n 1 n 2 நிரப்பப்பட்டிருந்தது மற்றும் இயற்கையானது s அங்கு s என்பது குறிப்பிட்ட ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் ஒரு பெயரைக் கொடுத்தது குறிப்பிட்ட வழியில் ஸ்பெக்ட்ரம் பகுப்பாய்வு செய்யப்பட்டது பெரிலியம் 2 s 1 s 2 2 s 2 போரோன் 1 s 2 2 s 2 2 p 1 இவை அனைத்தும் ஆராயப்பட்டு வருகின்றன இந்த மட்டத்தில் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2 இதில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 3 மற்றும் 4 ஆகும் இதேபோல் ஒன்று நியானை அடைந்தபோது ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் மற்றும் இந்த பிரியாடிக் டேபிளில் இருந்த இது 2 s 2 2 p 6 இன் கட்டமைப்பைக் கொண்டிருந்தது என்பதற்கான சான்றுகளைக் காணலாம் எனவே குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நிரம்பி இருப்பதை காணலாம் 8 இன் பிரியோடிசிட்டி இருந்தது இப்போது நீங்கள் அதனுடன் தொடர்புடைய குவாண்டம் நிபந்தனைகளைப் பார்த்தால் அவைகள் உங்களுக்கு n 1 க்கு கொடுத்தது k 1 ஆகையால் m 1 0 மற்றும் n 2 க்கு 1 அவர்கள் உங்களுக்கு k 1 மற்றும் k 2 கொடுத்தார்கள் இது m 1 0 1 மற்றும் m 2 1 0 1 2 என்று நான் வரிசையை மாற்றியமைப்பேன் எனவே இங்கே பார்ப்பது என்னவென்றால் முதல் n என்பது 1 க்கு சமமானது அங்கு 3 நிலைகள் உள்ளன எனவே ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு எலக்ட்ரான் இருந்தால் 3 எலக்ட்ரான்கள் இருக்க வேண்டும் K க்கு 2 சமம் என்றால் 5 எலக்ட்ரான்கள் இருக்க வேண்டும் இது சோதனை ரீதியாகக் காணப்பட்டதற்கு முரணானது எனவே இந்த இடது புறம் சோதனை என்று எழுதுகிறேன் சரி எனவே வரையப்பட்ட முதல் முடிவு k குறைந்தபட்சம் 1 அல்ல மாறாக ஆங்குலர் முமெண்டம் மிகக் குறைந்த மதிப்பு 0 ஆக இருக்கலாம் எனவே இந்த ஆங்குலர் முமெண்டதின் குவாண்டம் எண்ணை l என நான் அழைத்தால் அது உண்மையில் k 1 ஆக இருக்க வேண்டும் நான் இப்போது இங்கே மாற்றி பச்சை நிறத்தில் காண்பிக்கப் போகிறேன் இதற்கு பதிலாக நான் n 1 மற்றும் l 0 ஐ கொண்டிருக்கிறேன் இது k 1 மற்றும் அதனுடன் தொடர்புடைய m மதிப்பு 0 ஆக இருக்கும் N 2 இல் l 0 இருக்கும் மற்றும் l 1 இது k 1 0 m மதிப்பு 1 0 மற்றும் 1 மற்றும் பல எனவே மிகக் குறைந்த ஆங்குலர் முமெண்டம் 1 மற்றும் எண் 2 இன்னும் முக்கியமானதாக இருக்கலாம் எலக்ட்ரானுக்கு ஒரு குவாண்டம் எண் உள்ளது அதாவது அது உள்ளார்ந்ததாக இருக்கிறது மேலும் அது எலக்ட்ரான் நகரும் இடத்தைப் பொறுத்தது அல்ல எனவே இந்த எலக்ட்ரான் ஒரு குவாண்டம் எண்ணைக் கொண்டுள்ளது என்று அழைக்கப்படுகிறது அதன் மதிப்பு ஸ்பின் என்று அழைக்கப்படுகிறதுமதிப்பு ℏ 2 மற்றும் ℏ 2 மேலும் இது ஸ்பின் z கூறுகளாக ஐ கொண்டிருக்கக்கூடும் இந்த வேறுபாடு மீண்டும் ஒரு இண்டீஜரால் கவனிக்கப்படுகிறது இருப்பினும் அது என்னவென்றால் ஆங்குலர் முமெண்டம் z கூறு நான் ஸ்பின் என்று அழைக்கிறேன் இதை வெவ்வேறு வண்ண ஸ்பின் எழுதுகிறேன் அல்லது எலக்ட்ரானின் உள்ளார்ந்த வேகமானது அரை இண்டீஜர் பெருக்கத்தில் ஆக இருக்கலாம் ஆங்குலர் முமெண்டம்வேகத்தின் குறைந்தபட்ச மதிப்பு ஆக இருக்க வேண்டும் என்று போர் கூறியதை நினைவில் கொள்க பிற இண்டீஜர்களை நீங்கள் அறிந்திருப்பதால் அது மாறுபடும் எவ்வாறாயினும் அணு அமைப்பு மற்றும் நாம் ஒப்புக் கொள்ள வேண்டிய அனைத்தையும் விளக்க இந்த ஒரு சோதனை ஆதாரங்களை அடிப்படையாகக் கொண்டது இது ஒரு எலக்ட்ரானின் உள்ளார்ந்த ஆங்குலர் முமெண்டம்வேகத்தை ஸ்பின் செய்தாள் அரை இண்டீஜர் பெருக்கத்தில் மதிப்பு இருக்கும் மற்றும் வேறுபாடு இன்னும் 1 ஆக இருக்கும் எங்களிடம் இன்னும் ஒரு குவாண்டம் எண் உள்ளது அதை m s என்று அழைப்போம் s என்றால் ஸ்பின் ஒரு சுற்றுப்பாதையில் சுற்றிச் செல்லும் மேக்னெட்டிக் மொமெண்டின் எலக்ட்ரான் அதனுடன் ஆங்குலர் முமெண்டம் μ el2m தொடர்புடையது என்பதை நாம் முன்பு பார்த்ததையும் சுட்டிக்காட்டுகிறேன் எலக்ட்ரான் விஷயத்தில் என்ன கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் எலக்ட்ரான்கள் ஸ்பின் மற்றும் அதனுடன் தொடர்புடைய மேக்னெட்டிக் மொமெண்டின் s கோடுகள் பரவுவதையும் அதையெல்லாம் விளக்குவதற்கும் சோதனை முறையில் என்ன கிடைத்தது இந்த விஷயத்தில் s 2 எனவே sZ 2 eℏ22m அல்லது 2 eℏ 22me எனவே இது கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ என்று அழைக்கப்பட்டது இந்த ஒன்று ஆர்பிட்டல் ஆங்குலர் முமெண்டம் மற்றும் இரண்டாவது ஸ்பின் ஆங்குலர் முமெண்டம் ஆகும் ஒரு எலக்ட்ரானின் உள்ளார்ந்த ஆங்குலர் முமெண்டம் யோசனை ஸ்பின் என உஹ்லன்பெக் மற்றும் கவுட்ஸ்மிட் என்பவர்களால் அழைக்கப்படுகிறது அடுத்து அணுவின் கட்டமைப்பைப் புரிந்து கொள்ள அவர் தனது விலக்கு கொள்கையுடன் வந்தார் இது 2 எலக்ட்ரான்கள் எல்லா குவாண்டம் எண்களையும் ஒரே மாதிரியாகக் கொண்டிருக்காது என்று கூறியது எனவே இது அடிப்படைக் கொள்கையாகிறது எனவே இப்போது நம்மிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் எங்களிடம் குவாண்டம் எண்கள் n l m மற்றும் ms உள்ளன இப்போது கொடுக்கப்பட்ட n க்கு எனவே எங்களிடம் குவாண்டம் எண்கள் nlm மற்றும் ms உள்ளன கொடுக்கப்பட்ட n க்கு k மதிப்புகள் k மதிப்புகள் 1 2 மற்றும் n வரை என்ன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் நாம் k மீது அதிக ஆர்வம் காட்டவில்லை அதற்கு பதிலாக நம்மிடம் இருப்பது l இது k 1 க்கு சமம் எனவே l மதிப்புகள் 0 1 2 n 1 வரை இருக்கும் இது மொத்த ஆங்குலர் முமெண்டம்உடன் தொடர்புடையது ஒவ்வொரு I க்கும் மைனஸ் l முதல் l வரை இருக்கும் m மதிப்புகள் இருக்கும் பின்னர் எனக்கு 4 வது குவாண்டம் எண் m s உள்ளது இது 12 அல்லது 12 ஆக இருக்கலாம் இதன் அர்த்தம் என்ன என்று பார்ப்போம் எனவே l என்றால் ஆங்குலர் முமெண்டம் l என்பது அளவு m என்றால் z கூறு உந்தம் m மற்றும் m s என்பது எலக்ட்ரானின் ஸ்பின் ஆங்குலர் முமெண்டம் குறிக்கிறது இது 2 அல்லது 2 சுருக்கமாக m s நான் கூட்டும்போது எல்லா குவாண்டம் எண்களும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடாது அது விதிமுறை 8 மற்றும் அதையெல்லாம் விளக்குகிறது ஸ்பெக்ட்ரோஸ்கோபி காந்தப்புலத்தின் அளவைப் பிரிப்பதற்கு இன்னும் ஒரு நுட்பமான புள்ளி உள்ளது அதை நான் ஒரு நிமிடத்தில் விளக்குகிறேன் ஆனால் பிரியோடிசிட்டி அணுக்களின் பண்புகளை இப்போது பார்ப்போம் எனவே n 1 ஐப் பார்ப்போம் l அதிகபட்சம் 0 ஆகவும் m 0 ஆகவும் m s ஒரு பாதியாகவோ அல்லது மைனஸ் ஒரு பாதியாகவோ இருக்கலாம் எனவே அதிகபட்ச எலக்ட்ரான்கள் உள்ளன இந்த மட்டத்தில் சரியான எண்ணிக்கையிலான எலக்ட்ரான்களை எழுதுவோம் 2 சரியானதாக இருக்கலாம் எனவே ஒவ்வொரு குவாண்டம் எண்ணிற்கும் ஒன்று இப்போது n 2 l இப்போது 0 ஆக இருக்கும் m 0 ஆக இருக்கும் ஆகவே ms plus a half minus a half எலக்ட்ரான்களின் எண் 2 ஆக இருக்கும் l இதில் இருக்கும் l 1 எனவே m s இன் ஒவ்வொரு 2 நிலைகளுக்கும் m 1 0 1 ஆக இருக்கும் எனவே எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 6 மற்றும் பல ஆகவே ஒருவர் பிரியோடிசிட்டி அல்லது வெவ்வேறு நிலைகள் எவ்வாறு கட்டமைக்கப்படுகின்றன என்பதைக் காணலாம் மேலும் ஒரு பிரியோடிசிட்டி கட்டியெழுப்பியதை கவனித்து அபாவ் என்று அழைக்கப்படும் கொள்கை ஒன்றைக் கொண்டு வந்தார் இது அணு அளவுகள் நிரப்பப்பட்ட வரிசையானது n l எண்ணிக்கையில் அதிகரித்து வருவதாகக் கூறியது n l ஒரே மாதிரியாக இருந்தால் கீழ் n முதலில் நிரப்பப்படுகிறது எனவே அதைப் பார்ப்போம் எனவே n 1 l 0 முதலில் நிரப்பப்படும் n 2 l 0 பின்னர் l 1 நிரப்பப்படும் அல்லது n 3 l 0 நிரப்பப்படும் l 1 நிரப்பப்பட்டிருக்கும் இப்போது l n உடன் 4 l 0 க்கு சமமான ஒரு போட்டியைக் கொண்டிருக்கிறேன் ஏனெனில் n l to 4 இரண்டிற்கும் ஆகும் n 3 l 1 மற்றும் n 4 l 0 க்கு சமம் இருப்பினும் இப்போது கீழ் முடிவு முதலில் நிரப்பப்படும் எனவே முதலில் நீங்கள் n 3 l 1 ஐ நிரப்புவீர்கள் இப்போது n 3 பற்றி எப்படி l 2 n l என்பது 5 ஆனால் n 4 l 1 n l மீண்டும் 5 எனவே இப்போது நாம் முதலில் n 4 l 0 அளவை நிரப்பப் போகிறோம் அதன் பிறகு நான் n 3 l 2 அளவை நிரப்பப் போகிறேன் இப்போது எனக்கு n 5 l 0 n l என்பது 5 ஆக உள்ளது ஆனால் முதலில் நான் இந்த மிகக் குறைந்த n ஐ நிரப்பப் போகிறேன் எனவே n 4 l 1 பின்னர் n 5 l 0 இது 2 2 6 2 6 2 வரிசையில் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையைப் பார்ப்போம் இந்த l என்பது 2 க்கு சமம் எனவே இது 10 ஆக இருக்கும் L என்பது 1 க்கு சமம் என்பது 8 ஆகப்போகிறது L என்பது 0 க்கு சமம் அது மீண்டும் 2 ஆக இருக்கும் மொத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையைப் பார்ப்போம் இதை இப்போது அழித்து எலக்ட்ரான்களின் மொத்த எண்ணிக்கை என்ன என்பதைப் பார்ப்பேன் நான் n க்கு 1 l என்பது 0 க்கு சமமாக இருந்தால் எனக்கு 2 4 10 12 18 20 30 38 40 மற்றும் பல உள்ளன இவை ஷெல் நிரப்புதல்கள் இங்குதான் பிரியோடிசிட்டி வரத் தொடங்குகிறது இவை ஷெல் நிரப்புதல்கள் மற்றும் பல எனவே இவ்வாறு தான் அணு அமைப்பு விளக்கப்பட்டது இப்போது மேலே உள்ள கொள்கையும் சில நேரங்களில் இதுபோன்று எழுதப்பட்டுள்ளது நீங்கள் நிலைகளை 1 s 2 s 2 p 3 s 3p 3 d 4 s 4 p 4 d 4 f 5 s 5 p 5 d 5 f மற்றும் பல என்று எழுதலாம் இந்த குறியீட்டுக்கு ஏற்றவாறு அவற்றை நிரப்பவும் எனவே நீங்கள் 1 s உடன் தொடங்குங்கள் பின்னர் நீங்கள் 2s நிரப்புகிறீர்கள் பின்னர் 2 p 2 p க்குப் பிறகு நீங்கள் 3 s 3 p ஐ நிரப்புகிறீர்கள் 3 p க்குப் பிறகு நீங்கள் 3 d க்கு செல்ல முடியாது நீங்கள் இந்த வழியில் செல்ல முடியாது நீங்கள் 4 s க்கு செல்ல வேண்டும் பின்னர் நீங்கள் 3 d 4 p 5 s மற்றும் பலவற்றிற்கு வருகிறீர்கள் எனவே இது அஃபாவ் கொள்கை என்று அழைக்கப்படுகிறது இது பிரியாடிக் டேபிள் அதிகபட்சமாக அதிக எண்ணிக்கையிலான அணுக்களால் பின்பற்றப்படுகிறது மேலும் நிலைகள் இவ்வாறு தான் நிரப்பப்படுகின்றன எனவே இந்த விரிவுரையில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால் ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரானின் ஆங்குலர் முமெண்டம் l 0 2 மற்றும் பலவற்றைக் கொண்டிருக்கக்கூடும் பின்னர் நாம் அனைவரும் ஸ்பின் ஆங்குலர் முமெண்டம் பற்றி தெரிந்து கொண்டோம் இது 2 மற்றும் 2 ஆகும் இந்த ஸ்பின் ஆங்குலர் முமெண்டம் 2 மதிப்புகள் வெள்ளி அணுக்களின் கற்றை மற்றும் ஸ்டெர்ன் ஜெர்லாக் சோதனைகளை 2 ஆகப் பிரிக்க வழிவகுத்தன பின்னர் எங்களிடம் பவுலி எக்ஸ்குளுஸன் கோட்பாடு உள்ளது எந்த 2 எலக்ட்ரான்களும் எல்லா எண்களையும் ஒரே மாதிரியாகக் கொண்டிருக்க முடியாது இத்துடன் இந்த விரிவுரையை முடிக்கிறேன் இன்று நாம் அறிந்தவற்றோடு வரலாற்று கலவையை நான் உங்களுக்கு வழங்கியுள்ளேன் இந்த வரலாறு விவாதிக்கப்படுகிறது ஏனெனில் யோசனை எவ்வாறு உருவாகிறது என்பதை அறிவது முக்கியம் இந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் சில நேரங்களில் ஆங்குலர் முமெண்டம் விவரிக்கும் போது நாம் k என்று சொல்கிறோம் பின்னர் திடீரென்று சோதனைச் சான்றுகளுடன் k இருக்கக்கூடாது என்று சொல்கிறோம் ஆனால் k கழித்தல் 1 சரியானது ஸ்பின் ஆங்குலர் முமெண்டம் யோசனை சில பண்புகளை விளக்கவும் வந்தது பிரியோடிசிட்டி மற்றும் அணு ஷெல் கட்டமைப்பை நிரப்புதலை விளக்க பவுலி எக்ஸ்குளுஸன் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த விஷயங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் இவை சோதனை விவரங்கள் அவை இங்கு புறப்பட்ட இந்த கொள்கைகளைப் பயன்படுத்தி விளக்கப்பட்டன பாதுகாக்கப்பட வேண்டியவை மற்றும் ஒரு முழுமையான கோட்பாட்டிலிருந்து தானாகவே வெளிவர வேண்டும் குவாண்டம் மேக்கானிக்ஸ் உருவாக்கும்போது அது வெளிவரும் அதை பின்னர் பார்ப்போம்